அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பாடத்தின் மூன்றாவது சொற்பொழிவைப் பார்க்க உள்ளோம் மூன்றாவது சொற்பொழிவு மூலம் இயற்பியல் மற்றும் வேதியியல் முறைகள் மூலம் நானோ பொருட்களின் ஒருங்கிணைப்பு முறை பற்றி காணலாம் எனவே இந்த சொற்பொழிவில் இயற்பியல் மற்றும் வேதியியல் முறைகள் மூலம் நானோ பொருள்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதை அறியப் போகிறோம் மேலும் அணுக்கரு மற்றும் வளர்ச்சி என்றால் என்ன உலோக நானோ துகள்கள் மற்றும் உலோக நானோராட்களை எவ்வாறு தொகுப்பது என்பதையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் கிடைக்கக்கூடிய இரசாயனங்கள் மூலம் ஆய்வகத்தில் வெள்ளி நானோ துகள்களை எவ்வாறு தொகுக்க முடியும் என்பதைப் புரிந்துகொள்ள ஒரு சிறிய எளிய பரிசோதனையையும் காணப்போகிறோம் இப்போது நாம் சில இயற்பியல் முறைகளை பார்ப்போம் இயற்பியல் முறைகளின் கீழ் பல வகைகள் உள்ளன இந்த சொற்பொழிவில் நாம் முக்கியமாக இயந்திரத்தால் இயங்கும் அரைவை மற்றும் லேசர் வெப்பநீக்கி முறைகளில் கவனம் செலுத்தப் போகிறோம் முதலில் இயந்திரத்தால் இயங்கும் அரைவை என்றால் என்ன என்று பார்ப்போம் இயந்திரத்தால் இயங்கும் அரைவை ஒரு மேல் கீழ் செயல்முறை மேல் கீழ் செயல்முறை என்றால் நீங்கள் மொத்தப் பொருளை நானோ பொருட்களாக மாற்றுகிறீர்கள் இங்கே நானோ துகள்கள் ஒரு இயந்திரத்தால் இயங்கும் அரைவை மூலம் உருவாகின்றன பொதுவாக இது ஒரு ஆலை என குறிப்பிடப்படுகிறது எனவே இங்கே நாம் உலோக பந்தைப் பயன்படுத்தப் போகிறோம் இது மொத்தப் அளவிலான பொருள்களை நானோ அளவிலான துகள்களாக உடைக்கும் இதன் அடிப்படை கொள்கை என்னவென்றால் அரைக்கும் ஊடகங்களுக்கு இடையிலான தாக்கங்களின் போது பொருளின் அளவு குறைந்து அதன் ஆற்றல் வெளிப்பட இந்த இயந்திர சாதனம் உதவுகிறது எனவே இந்த எடுத்துக்காட்டு மோதலின் தருணத்தைக் குறிக்கிறது இங்கேநாம் பார்ப்பது என்னவென்றால் துகள்கள் இரண்டு மோதக்கூடிய பந்துகளுக்கு இடையில் சிக்கி மீண்டும் துகள்களாகி ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்திற்குள் மேலும் தூளாகி இருப்பதை நீங்கள் காணலாம் இங்கே உலோக பந்துகள் சுழற்றுவதை காணலாம் எனவே உலோக டிரம் சுழன்று கொண்டிருக்கிறது மற்றும் உலோக பந்துகள் தூள் மீது விழுகின்றன இது மைக்ரோ அளவிலான தூளை நானோ அளவு துகள்களாக உடைக்க போகிறது இது இயந்திரத்தால் இயங்கும் அரைவை அல்லது பந்து மில்லிங் என்று அழைக்கப்படுகிறது நாம் இதனை ஒரு பந்து அரைக்கும் திறன் என்றும் அழைக்கலாம் ஏனென்றால் நாம் உலோக பந்துகளை தான் பயன்படுத்துகிறோம் மேலும் இது துகள்களின் எலக்ட்ரான் நுண்ணிய படம் நான் முன்பு சொன்னது போல இந்த நானோ துகள்களைப் பார்ப்பதற்கு உங்களுக்கு எலக்ட்ரான் நுண்ணோக்கி தேவை எனவே இது ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணிய படம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் எண்ணிக்கை A என்பது 3 மணி நேர அரைக்கப்பட்ட பிறகு எண்ணிக்கை B என்பது 9 மணி நேர நேரத்திற்குப் பிறகு C என்பது 15 மணி நேரத்திற்குப் பிறகு D என்பது 20 மணி நேர அரைத்த பிறகு நேரத்தைப் பொறுத்து இங்கே நாம் காணலாம் துகள் அளவு குறைந்து கொண்டே போகிறது நீங்கள் படத்தை எடுக்கும்போதெல்லாம் அளவுகோலை செருக வேண்டும் அளவுகோல் மிகவும் முக்கியமானது இது துகள்களின் அளவைக் கணக்கிட பயனுள்ளதாக இருக்கும் இப்போது அடுத்த முறையைப் பார்ப்போம் அதாவது லேசர் நீக்கம் உங்கள் பொருளை ஆவியாக்குவதற்கு இங்கே நீங்கள் லேசர் ஒளியைப் பயன்படுத்துவீர்கள் நானோ துகள்களின் உருவாக்கம் லேசர் ஒரு திட இலக்கை நீக்குவதன் மூலம் ஆகும் நானோ துகள்களை வாயுவிலோ அல்லது திரவ சூழலிலோ பெறலாம் இது சுற்றுச்சூழலைப் பொறுத்து இருப்பதால் நாம் பெறும் துகள்கள் நானோ தூள் வடிவத்தில் இருக்கலாம் அல்லது அது ஒரு கூழ் தீர்வு வடிவத்தில் இருக்கலாம் லேசர் நீக்கம் என்பது எளிதான மற்றும் வேகமான முறைகளில் ஒன்றாகும் நீங்கள் மற்ற முறைகளுடன் ஒப்பிடும்போது இது நீண்ட எதிர்வினை நேரங்கள் அல்லது பல படிகளை உள்ளடக்குவதில்லை மேலும் அதன் தொகுப்புக்கு எந்த நச்சு இரசாயனங்களும் தேவையில்லை எனவே இது சுற்றுச்சூழல் நட்பு அல்லது பச்சை முறை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த முறையில் இதன் விளைவாக வரும் கூழ் தீர்வுகளில் நாம் பெறும் நானோ துகள்கள் தீவிர தூய்மையானவை இந்த துகள்களில் எந்தவொரு எதிர் அயனிகளும் அல்லது தயாரிப்புகளின் எந்தவொரு எதிர்வினையும் இல்லை எனவே உயிரியல் பயன்பாடுகளுக்கு இந்த துகள்களைப் பயன்படுத்தலாம் மீண்டும் இந்த துகள்களுக்கு தொகுப்பு செயல்முறைக்குப் பிறகு அல்லது நானோ துகள்களின் மேற்பரப்பை பூசுவதற்கு பொருத்தமான கரைப்பானில் சேர்க்கலாம் லேசர் நீக்கம் மூலம் நானோ துகள்களை எவ்வாறு உருவாக்க முடியும் லேசர் நீக்கம் மூலம் நீங்கள் வெள்ளி நானோ துகள்களை ஒருங்கிணைக்க விரும்பினால் உங்களுக்கு அதிக தூய்மையான வெள்ளி துண்டு தேவை நீங்கள் செம்பு செய்ய விரும்பினால் நானோ துகள்கள் உங்களுக்கு அதிக தூய்மையான செப்பு துண்டு தேவை இந்த துண்டு 20 மில்லி தண்ணீர் கொண்ட கண்ணாடி பாத்திரத்தின் அடிப்பகுதியில் இருக்க வேண்டும் லேசர் ஒளியை நாம் பயன்படுத்த வேண்டும் அதாவது 1064 என் எம் துடிப்புள்ள என் டி யாக் லேசர் மற்றும் 30 நிமிட நிலையான ஆற்றலில் இயங்குகிறது இது வெள்ளி நானோ துகள்களின் விஷயத்தில் மஞ்சள் நிற கரைசலை அல்லது செப்பு நானோ துகள்களின் விஷயத்தில் வெளிர் பச்சை நிற கரைசலை உருவாக்கும் எனவே இது லேசர் நீக்குதலின் சோதனை அமைப்பாகும் லேசர் நீக்கம் திரவங்களால் நானோ துகள்களின் தொகுப்பு எளிமையான சோதனை உள்ளமைவில் ஒன்றாகும் என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் வெள்ளி நானோ துகள்களை உருவாக்க விரும்பினால் நாங்கள் வெள்ளி துண்டுகளை பயன்படுத்தப் போகிறோம் மேலும் நீங்கள் செப்பு நானோ துகள்களை உருவாக்க விரும்பினால் நீங்கள் செப்பு துண்டுகளை வைத்திருக்கலாம் நீங்கள் லேசர் ஒளியைப் பயன்படுத்தும்போது அது பொருளை ஆவியாக்கும் மற்றும் நானோ துகள்களை கூழ் தீர்வு வடிவத்தில் பெறலாம் இங்கே எக்ஸ் ஒய் மற்றும் இசட் கட்டத்தைப் பயன்படுத்தி இலக்கை நகர்த்தவும் நானோ துகள்கள் இல்லாத முழுமையான பொருளை பயன்படுத்தலாம் இப்போது லேசர் அபாலஷன் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை இந்த சிறு அனிமேஷன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உலோக இலக்குக்கு YAG லேசர் பயன்படுத்தப்படுவதை நாம் காணலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் வெள்ளி நானோ துகள்களை உருவாக்க விரும்பினால் நீங்கள் இங்கே சில்வர் உலோகத்தை வைத்திருப்பீர்கள் மேலும் நீங்கள் செப்பு நானோ துகள்களை உருவாக்க விரும்பினால் நீங்கள் இங்கே செப்பு உலோகத்தை வைத்திருப்பீர்கள் நீங்கள் லேசர் ஒளியைப் பயன்படுத்தும்போது அது உலோகத்தை ஆவியாக்கி இந்த நானோ துகள்களை நீர் ஊடகங்களில் சேகரிக்க முடியும் எக்ஸ் ஒய் கட்டத்தைப் பயன்படுத்தி இந்த இலக்கை எக்ஸ் ஒய் மற்றும் இசட் திசைக்கு நகர்த்தலாம் எனவே இயந்திர துருவல் மற்றும் லேசர் நீக்கம் போன்ற இயற்பியல் முறைகள் மூலம் நானோ துகள்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் வேதியியல் முறையால் நானோ துகள்களை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை இப்போது பார்ப்போம் வேதியியல் முறைகள் மூலம் நானோ துகள்களை ஒருங்கிணைப்பதற்கு எங்களுக்கு மூன்று முக்கியமான கூறுகள் தேவை முதலாவதாக உலோக உப்பு இரண்டாவது வேதியல் நிகழ்ச்சிகளின் வினை குறைக்கும் காரணி மூன்றாவது கேப்பிங் மூலக்கூறுகள் வேதியல் நிகழ்ச்சிகளின் வினை குறைக்கும் காரணிக்கு எடுத்துக்காட்டுகள் சோடியம் சிட்ரேட் சோடியம் போரோஹைட்ரேட் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் கேப்பிங் மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் தியோல்ஸ் சிட்ரேட் மற்றும் பாலிவினர்கள் போன்ற பாலிவினைல் ஆல்கஹால் மற்றும் பிவிபி போன்றவை இங்கே என்ன நடக்கிறது வேதியல் நிகழ்ச்சிகளின் குறைக்கும் காரணி உலோக உப்பை உலோக நானோ துகள்களாகக் குறைக்கும் ஆனால் இந்த உலோக நானோ துகள்கள் மிகவும் நிலையற்றவை எனவே இது ஒன்றிணைந்து உருவாகுவது கெட்டிப்படுத்துதல் அல்லது திரள்வுகள் எனப்படும் எனவே நானோ துகள்கள் நிலையானதாக இருக்க நாம் ஒரு கேப்பிங் ஏஜென்ட் அல்லது நிலையூட்டும் காரணியினை சேர்க்க வேண்டும் அது கெட்டிப்படுத்துதல் அல்லது திரள்வுகள் உருவாகுவதைத் தடுக்கும் நானோ பொருட்களின் தொகுப்பு இரண்டு முக்கியமான படிகளை உள்ளடக்கியது ஒன்று அணுக்கரு படிக கருவாக்கம் மற்றும் மற்றொன்று வளர்ச்சி அணுக்கரு என்றால் என்ன அணுக்கரு என்பது கரைசலில் முதல் நானோ படிகங்களை உருவாக்குவதற்கான நிகழ்வுகள் ஆகும் இது புதிய கட்டத்தின் மிகச் சிறிய துகள்கள் அல்லது கருக்களின் தோற்றத்தை உள்ளடக்கியது அவை வளரக்கூடியவை ஒரு உயிரணுக்கு கரு எவ்வாறு முக்கியமானதோ அதேபோல் நானோ துகள்களுக்கும் இந்த கருக்கள் மிகவும் முக்கியம் இரண்டு வகையான அணுக்கருக்கள் உள்ளன முதலாவது ஒரேவிதமான கருக்கள் இது தீர்வு முழுவதும் ஒரே நேரத்தில் மற்றும் ஒரே மாதிரியாக உருவாகிறது அடுத்தது வெவ்வேறு நேர புள்ளிகளில் கருவுற்றிருக்கும் பன்முக அணுக்கருக்கள் லாமாரின் இந்த வரைபடத்தை பார்ப்போம் காலத்திற்கு் அதற்கு எதிராக கரைசலின் செறிவு உள்ளது எனவே கரு உருவாகியதும் வளர்ச்சி தொடங்கும் எனவே கருக்கள் ஒரேவிதமானதாக இருந்தால் அனைத்து கருக்களும் ஒரே நேரத்தில் உருவாகின்றன பின்னர் நீங்கள் மோனோ சிதறிய துகள்களைப் பெறுவீர்கள் மோனோ சிதறடிக்கப்பட்டிருப்பது ஒரே மாதிரியான அளவிலான துகள்கள் கரு வேறுபட்டதாக இருந்தால் அது வெவ்வேறு நேரங்களில் உருவான அணுக்கரு என்று பொருள் இது பாலி சிதறிய துகள்களை உருவாக்குகிறது அதாவது நீங்கள் ஒரே அளவிலான துகள்களைப் பெறவில்லை எனவே ஒரு டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் நுண்ணோக்கின் கீழ் நானோ துகள்களைப் பார்க்கும்போது மோனோ சிதறிய துகள்களில் ஒரே மாதிரியான அளவிலான துகள்களைக் காணலாம் பாலி சிதறிய நானோ துகள்களின் விஷயத்தில் நீங்கள் தோராயமாக அளவிலான துகள்களைப் பெறுவீர்கள் இங்கே அணுக்கரு நானோ துகள்கள் இறுதி நிலையில் உருவாகும் அளவுத்திறன் மற்றும் நிலைத்திறன் ஆகியவற்றினை கட்டுப்படுத்தி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மிகச் சிறிய அளவிலான நானோ துகள்களை உருவாக்க உங்களுக்கு வலுவான அணுக்கரு மற்றும் மெதுவான வளர்ச்சி தேவை இதன் பொருள் அணுக்கரு மற்றும் வளர்ச்சியின் செயல்முறை வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டால் நீங்கள் அதிக சீரான அளவிலான துகள்களைப் பெறலாம் இது வழக்கமான வீழ்படிவாதல் நிகழ்ச்சி இங்கே நாங்கள் உலோக உப்பு மற்றும் வினையை குறைக்கும் தன்மையையுடைய பொருளை பயன்படுத்தப் போகிறோம் எனவே அந்த பொருள் உங்கள் உலோக உப்பை உலோக அணுக்களாகக் குறைக்கப் போகிறது இந்த உலோக அணுக்கள் ஒன்றிணைந்து கொத்துக்களை உருவாக்குகின்றன இந்த கொத்துகள் ஒன்றிணைந்து படிக அளவை உருவாக்குகின்றன எனவே இந்த படிகமானது ஒன்றிணைந்து முதன்மைத் துகள்களை உருவாக்கும் இது அணுக்கருப்படி மற்றும் இது வளர்ச்சி படி எனவே இந்த முதன்மை துகள்கள் ஒன்றிணைந்து வளரத் தொடங்குகின்றன இந்த கட்டத்தில் நாம் வளர்ச்சியை நிறுத்த வேண்டும் இல்லையெனில் அனைத்து துகள்களும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய கெட்டிப்படுத்தப்பட்ட துகளாக வளரும் கெட்டிப்படுத்தப்பட்ட துகள்கள் பயனுள்ளதாக இல்லை எங்கள் பயன்பாடுகளுக்கு சிறிய துகள்கள் தேவை வீழ்படிவாதல் நிகழ்ச்சி முறையால் நாம் அதை அடைய முடியும் தடுக்கப்பட்ட வீழ்படிவாதல் நிகழ்ச்சி என்றால் என்ன எதிர்வினை கரைசலை தீவிரமாக கலப்பதன் மூலம் இங்கு ஏராளமான அணுக்கரு மையங்கள் உருவாகின்றன எனவே நீங்கள் உங்கள் நானோ துகள்களை உருவாக்கும்போது கலவையை தீவிரமாக கலக்க வேண்டும் நீங்கள் அதை தீவிரமாக கலக்கும்போது உங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான அணுக்கரு இருக்கும் இதை எவ்வாறு தீவிரமாக கலப்பது மற்றும் இந்த சிறிய துகள்களை எவ்வாறு உருவாக்குவது என்ற எளிய பரிசோதனையை கடைசியாக காண்பிப்பேன் இங்கே நீங்கள் செறிவுகளை சிறியதாக வைத்திருந்தால் கருக்களின் வளர்ச்சி நிறுத்தப்படும் இது தடுக்கப்பட்ட வீழ்படிவாதல் நிகழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது ஓஸ்வால்ட் பழுக்க வைப்பதிலிருந்து நாம் துகள்களை நாம் நிறுத்த வேண்டும் ஓஸ்வால்ட் பழுக்க வைப்பது என்றால் என்ன இது ஒரு வளர்ச்சி பொறிமுறையாகும் அங்கு சிறிய துகள்கள் பெரிய துகள்களால் கரைந்து விடுவதாக கருதப்படுகின்றன இதன் விளைவாக என்ன நடக்கிறது சராசரி நானோ துகள்களின் அளவு நேரத்துடன் அதிகரிக்கும் எனவே துகள்களின் செறிவு குறையும் துகள் அளவு அதிகரித்தால் அது கரைதிறனில் குறைகிறது இது ஓஸ்வால்ட் பழுக்க வைக்கும் முறை என்று அழைக்கப்படுகிறது நிலையாக்கல் காரணியை பயன்படுத்துவதன் மூலம் ஓஸ்வால்ட் பழுக்க வைப்பதில் இருந்து அதைப் பாதுகாக்க முடியும் துகள்களின் ஒத்திசைவி அளவை நாம் எவ்வாறு மாற்றலாம் ஒத்திசைவி முறையை உபயோகித்து அணுக்கருவின் அளவை சரிசெய்தல் அணுக்கருவை கட்டுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சி விகிதத்தையும் அடையலாம் எடுத்துக்காட்டாக வேகமான அணுக்கரு உருவானால் அதிக அணுக்கருவை வழங்கும் மேலும் இது சிறிய நானோ படிகங்களை வழங்கும் ஆனால் இந்த மெதுவான அணுக்கருவை நீங்கள் பயன்படுத்தும்போது இது விதைகளின் குறைந்த செறிவு மற்றும் முந்திய நிலையின் அதே செறிவை வழங்குகிறது இதனால் பெரிய துகள்கள் உருவாகின்றன எளிய உதாரணம் கருத்தில் கொள்ளுங்கள் எங்களிடம் 5 நபர்கள் உள்ளனர் மேலும் 50 ரூபாய் உள்ளது பகிர்ந்தால் ஒவ்வொருவருக்கும் 10 ரூபாய் கிடைக்கும் ஆனால் பகிர்ந்து கொள்ள 2 நபர்கள் மட்டுமே இருந்தால் ஒவ்வொருவருக்கும் 25 ரூபாய் கிடைக்கும் இதேபோல் இங்கே நம்மிடம் அதிக எண்ணிக்கையிலான கருக்கள் மற்றும் அதே அளவு முந்திய நிலையில் இருக்கும்போது சிறிய அளவிலான துகள்கள் கிடைக்கும் இரண்டு கருக்கள் இருந்து ஆனால் ஒரே அளவிலான முன்னோடிகளைக் கொண்ட மெதுவான அணுக்கரு செயல்முறை பெரிய அளவிலான துகள்களை உருவாக்கும் நிலையாக்கல் காரணியின் பங்கு என்ன இது துகள்களின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியைத் தடுக்கிறது இது துகள் திரட்டலைத் தடுக்கிறது மற்றும் வளர்ச்சி விகிதத்தைக் கட்டுப்படுத்துகிறது இது துகள் அளவைக் கட்டுப்படுத்தும் மற்றும் துகள்கள் பல்வேறு கரைப்பான்களில் கரைவதற்கு அனுமதிக்கும் நிலையாக்கல் காரணி எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் நிலையாக்கல் காரணியில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று நிலைமின் விசைஉறுதிப்படுத்தல் மற்றொன்று ஸ்டெரிக் உறுதிப்படுத்தல் நிலைமின் விசை நிலையாக்கல் என்றால் என்ன இதன் பொருள் இரும்பு அதன் மேற்பரப்பில் ஒட்டிக்கொள்ளும் இது ஒரு மின் இரட்டை அடுக்கை உருவாக்குகிறது இதன் விளைவாக தனிப்பட்ட துகள்களுக்கு இடையில் ஒரு கூலம்பிக் விரட்டும் சக்தி உருவாகிறது அந்த சீரான துகள் மின்னூட்டம் ஒன்றையொன்று விரட்டும் அது ஒரு மின்னியல் நிலையாக்கலை கொடுக்கும் அடுத்தது ஸ்டெரிக் நிலையாக்கல் இதன் பொருள் உலோகம் ஒரு அடுக்கின் மூலமாக மூடப்பட்டிருக்கும் இது பருமனானது எடுத்துக்காட்டாக பாலிமர்கள் மற்றும் சர்பாக்டான்ட்களை பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த வரைகூறுகள் துகள் வளர்ச்சி வடிவம் மற்றும் கட்டமைப்பை பாதிக்கப்போகின்றன நீங்கள் பயன்படுத்தப் போகும் கேப்பிங் காரணி நீங்கள் பயன்படுத்தப் போகும் ஒரு வகையான ஆற்றல் குறைக்கும் காரணி வினைகளின் செறிவு என்ன என்பது மூலமே அணுக்கரு செயல்முறையை தீர்மானிக்கிறது மேலும் கரைசலின் pH மதிப்பு முக்கியமானது மற்றும் சில சந்தர்ப்பங்களில் வெப்ப சிகிச்சையின் காலம் வேகமாக அணுக்கரு உருவாகுவதற்கு சாதகமாக இருக்கும் எனவே இது ஒரு உலோக நானோ துகள்களின் தொகுப்பின் பொதுவான படம் நீங்கள் இங்கே காணலாம் நீங்கள் தங்க நானோ துகள்களை உருவாக்க விரும்பினால் நீங்கள் தங்க உலோக முன்பொருளை பயன்படுத்தலாம் உலோக உப்பை உலோக நானோ துகள்களாகக் குறைக்கும் ஆற்றல் குறைக்கும் காரணியை பயன்படுத்தி குறைக்கப் போகிறீர்கள் தங்கக் கலவைகளை எவ்வாறு உருவாக்கலாம் என்று பார்ப்போம் தங்கக் கலப்புகளை நீரில் தொகுக்க உலோக முன்பொருள் ஹைட்ரஜன் டெட்ராக்ளோரூரேட்டைப் பயன்படுத்த வேண்டும் இங்கு ட்ரைசோடியம் சிட்ரேட் தீர்வு குறைக்கும் காரணி இங்கே நாம் 10 முதல் 20 என்எம் அளவுள்ள தங்க நானோ துகள்களைப் பெறலாம் இந்த எதிர்வினையில் சிட்ரேட் பலவீனமான குறைக்கும் காரணி மேலும் இது ஒரு நிலைப்படுத்தி போல செயல்படுகிறது எனவே ஒரு அடுக்கு சிட்ரேட் அனான்கள் ஒவ்வொரு நானோ துகள்களையும் சுற்றி உறிஞ்சுகின்றன மேலும் அவை திரட்டப்படுவதைத் தடுக்கின்றன ஏனெனில் சிட்ரேட் அயனிகள் நானோ துகள்களுக்கு ஒரு சீரான மின்னூட்டம் அளிக்கின்றன மின்காந்த விலக்குதலின் மூலம் நானோ துகள்கள் பிரிக்கப்பட்டிருக்கும் இங்கே சிட்ரேட் குறைக்கும் காரணி மற்றும் உறுதிப்படுத்தும் காரணி போல செயல்படுகிறது எனவே இறுதியாக நீங்கள் ஒரு ரூபி சிவப்பு வண்ண தீர்வைப் பெறுவீர்கள் இது தங்க நானோ துகள்கள் இருப்பதை உறுதிப்படுத்தும் இந்த உலோக நானோ துகள்கள் அளவு மற்றும் வடிவத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையான வண்ணங்களை ஏன் காட்டுகின்றன இது வெள்ளி மற்றும் அளவு மற்றும் வடிவத்தைப் பொறுத்து வெவ்வேறு வகையான வண்ணங்களைக் காட்டுகிறது இவை வெவ்வேறு அளவிலான தங்கக் கோளங்கள் மற்றும் வெவ்வேறு வண்ணங்களைக் காட்டும் தங்க நானோ தண்டுகள் எனவே வெவ்வேறு வண்ணங்கள் உருவாக காரணம் என்ன காரணம் மேற்பரப்பு பிளாஸ்மோன் அதிர்வு உலோக நானோ துகள்கள் மேற்பரப்பு பிளாஸ்மோனைக் காட்டுகின்றன அதாவது வெப்பக்கடத்தல் சம்பவ ஒளி ஊசலாட்டத்தை உருவாக்குகிறது நானோ துகள்களின் மேற்பரப்பில் கடத்தல் எலக்ட்ரான்கள் மற்றும் மின்காந்த கதிர்வீச்சு உறிஞ்சப்படுகிறது எனவே மேற்பரப்பு பிளாஸ்மோன் அதிர்வு என்ன என்பதைப் பார்ப்போம் ஒரு நானோ துகள் ஒளியின் அலை நீளத்தை விட மிகச் சிறியதாக இருக்கும்போது கடத்தல் எலக்ட்ரான் பட்டையின் ஒத்திசைவான அலைவு ஒரு மின்காந்த புலத்துடனான தொடர்புகளால் தூண்டப்படுகிறது இது மேற்பரப்பு பிளாஸ்மோன் அதிர்வு எனப்படும் அதிர்வுகளை உருவாக்குகிறது நானோ துகள்களின் அளவையும் வடிவத்தையும் கட்டுப்படுத்தப் போகும் காரணிகள் இவை குறைக்கும் காரணி செறிவு மற்றும் சரம் வீதம் துகள்களின் அளவைக் கட்டுப்படுத்தப் போகிறது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் நானோ துகள்களை உருவாக்க நீங்கள் எப்போதும் புதிய வடிகட்டி தீர்வைப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் பயன்படுத்தப் போகும் நிலைப்படுத்துதல் காரணி உங்கள் நானோ துகள்களின் அளவு மற்றும் வடிவத்தை தீர்மானிக்கப் போகிறது இப்போது தங்க நானோ தண்டுகளை எவ்வாறு தொகுப்பது என்று பார்ப்போம் இது இரண்டு படி செயல்முறை நீங்கள் வெள்ளி நானோ தண்டுகளை உருவாக்க விரும்பினால் நீங்கள் ஒரு வெள்ளி உப்பைப் பயன்படுத்த வேண்டும் தங்க நானோ தண்டுகளை உருவாக்க விரும்பினால் நீங்கள் ஒரு தங்க உப்பைப் பயன்படுத்த வேண்டும் நாங்கள் NaBH4 ஐப் பயன்படுத்தப் போகிறோம் அதாவது சோடியம் போரோஹைட்ரைடு இது ஒரு நல்ல வலுவான குறைக்கும் காரணி நீங்கள் சோடியம் போரோஹைட்ரைடைப் பயன்படுத்தும்போது அது தங்கத்தை மிகச் சிறிய அளவிலான துகள்களாகக் குறைக்கும் மேலும் விதை உருவாகும் சிட்ரேட் ஒரு கேப்பிங் ஏஜென்ட் நிலைப்படுத்தும் காரணி போல செயல்படும் மற்றும் இது துகள் வளர்ச்சியைத் தடுக்கும் எனவே நீங்கள் விதை பெறுவீர்கள் அடுத்த கட்டத்தில் நீங்கள் விதைகளைப் பயன்படுத்தி தங்கம் அல்லது வெள்ளி உப்பு சேர்க்க வேண்டும் அஸ்கார்பிக் அமிலம் போன்ற பலவீனமான குறைப்பை நீங்கள் சேர்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால் அது வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கிறது இங்கே நீங்கள் CTAB என்று வேறு வகையான நிலைப்படுத்தியைப் பயன்படுத்துகிறீர்கள் இந்த கட்டத்தில் தடி வடிவ நானோ தண்டுகளைப் பெற இந்த CTAB நிலைப்படுத்தி ஒரு டெம்ப்ளேட்டை வழங்கும் எனவே நீங்கள் ஒரு வலுவான குறைக்கும் காரணி பயன்படுத்தும்போது நீங்கள் விதைகளைப் பெறுவீர்கள் பலவீனமான குறைக்கும் காரணியை பயன்படுத்தும்போது நானோ தண்டுகளைப் பெறுவீர்கள் மேலும் நானோ தண்டுகளை உருவாக்குவதில் CTAB நிலைப்படுத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இது தங்க நானோ தண்டுகளின் தொகுப்பு ஆகும் இங்கே முதல் கட்டத்தில் நீங்கள் தங்கக் கரைசலையும் சோடியம் சிட்ரேட்டையும் பயன்படுத்தப் போகிறீர்கள் நீங்கள் அவற்றை சோடியம் போரோஹைட்ரைடுடன் கலக்கப் போகிறீர்கள் மேலும் 4 என்எம் விட்டம் கொண்ட நானோ துகள்கள் கிடைக்கும் எனவே இது உங்கள் விதை இரண்டாவது படி ஸ்டாக் சொல்யூஷன் இங்கே நாங்கள் தங்கக் கரைசலைப் பயன்படுத்தப் போகிறோம் மேலும் நீங்கள் CTAB நிலைப்படுத்தியைச் சேர்க்கிறீர்கள் நீங்கள் அஸ்கார்பிக் அமிலத்தை சேர்க்கப் போகிறீர்கள் நீங்கள் அஸ்கார்பிக் அமிலத்தைச் சேர்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால் அது தங்க Au3 ஐ Au 1 ஆகக் குறைக்கப் போகிறது இதனால் நிறம் மறைந்துவிடும் இது நானோ ராட் தொகுப்புக்கான 3 படி நெறிமுறை முதல் படி நீங்கள் 1 மில்லி விதை எடுத்து உங்கள் பங்கு கரைசலில் 9 மில்லியை கலக்க வேண்டும் இந்த கரைசலில் இருந்து நீங்கள் 1 மில்லியை எடுத்து உங்கள் பங்கு கரைசலில் 9 மில்லி கலந்து இறுதியாக நானோ தண்டுகளைப் பெற இந்த கரைசலில் 10 மில்லி இந்த பங்கு கரைசலில் 90 மில்லியை எடுத்துக்கொள்கிறீர்கள் தொகுக்கப்பட்ட நானோ தடியின் அளவு விதை அளவு மற்றும் CTAB இன் வால்களின் நீளத்தைப் பொறுத்தது எங்களிடம் அதிகமான CTAB இருந்தால் அது நானோ தடி அளவு மற்றும் பரிமாணத்தில் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது தங்க நானோ தண்டுகளின் வளர்ச்சி வழிமுறை என்ன முதல் படி நியூக்ளியேஷன் ஆகும் அதைத் தொடர்ந்து வளர்ச்சியும் அதைத் தொடர்ந்து முகப்புக்கூறு வளர்ச்சியும் இருக்கும் முகப்புக்கூறு உருவானதும் CTAB நிலைப்படுத்தி சென்று இந்த அம்சத்துடன் பிணைக்கப்படும் அனைத்து உதிரிபாகங்களும் தீர்ந்துபோகும் வரை இது தொடர்ந்து வளரும் இந்த சி பி நேர்மறையான சார்ஜ் செய்யப்பட்ட பை ளேயர் மற்றும் இது நானோ தண்டுகளை உறுதிப்படுத்தப் போகிறது ரெட்டியூசிங் ஏஜென்ட் மற்றும் ஸ்டெபிலைசிங் ஏஜெண்டின் செறிவை மாற்றுவதன் மூலம் க்யூப்ஸ் அறுகோணம் மற்றும் முக்கோண நானோ துகள்கள் போன்ற பல்வேறு வகையான வடிவங்களைப் பெறலாம் ஒரு எளிய எடுத்துக்காட்டில் நாம் அஸ்கார்பிக் அமிலத்தைப் பயன்படுத்தப் போகிறோம் அஸ்கார்பிக் அமிலத்தின் செறிவை ஏ முதல் சி வரை அதிகரிக்கப் போகிறோம் ஆகவே நீங்கள் அஸ்கார்பிக் அமிலத்தின் செறிவை ஏ முதல் சி வரை அதிகரிக்கும்போது விதை செறிவை சி முதல் டி வரை அதிகரிக்கிறோம் நீங்கள் அஸ்கார்பிக் செறிவுடன் முயற்சி செய்யும் போது நானோ துகள்களின் பல்வேறு வகையான அளவு மற்றும் வடிவங்களைப் பெறுவோம் ஆகவே ஒரு வினையூக்க எதிர்வினைக்கான அளவின் அடிப்படையில் நானோ துகள்களைத் தேர்ந்தெடுக்க நான் கேட்டால் நீங்கள் எதைத் தேர்ந்தெடுப்பீர்கள் மிகச்சிறிய அளவை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் ஏனென்றால் மிகச்சிறிய நானோ துகள்கள் தொகுதி விகிதத்திற்கு மிக உயர்ந்த பரப்பளவைக் கொண்டுள்ளன எனவே இது அதிக வினையூக்க செயல்பாட்டைக் கொண்டிருக்கும் எனவே இப்போது வெள்ளி நானோ துகள்களை எவ்வாறு தொகுப்பது என்று பார்ப்போம் இங்கே நாம் சில்வர் நைட்ரேட் அக்னோ 3 மற்றும் சோடியம் போரோஹைட்ரைடு ஆகியவற்றைக் குறைக்கும் காரணியை பயன்படுத்துவோம் இந்த குறைக்கும் காரணி ஒரு நிலைப்படுத்தி போல செயல்படும் நீங்கள் இங்கே காணலாம் Ag இலிருந்து அது Ag0 ஆனது மற்றும் போரோஹைட்ரைடு இந்த நானோ துகள்களை திரட்டுதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறது எனவே வெள்ளி நானோ துகள்களின் விஷயத்தில் நீங்கள் மஞ்சள் நிற தீர்வு பெறுவீர்கள் இந்த வெள்ளி நானோ துகள்கள் வெவ்வேறு அளவுகளில் இருப்பதை இங்கே காணலாம் துகள்கள் திரட்டப்பட்டால் அது மேலும் பயன்பாடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்காது நீங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்துகிறீர்கள் இந்த நானோ துகள்களை எவ்வாறு உறுதிப்படுத்துவது உலோக உப்புக்கும் ரெட்டியூசிங் ஏஜென்டிற்கும் இடையிலான விகிதம் மிகவும் முக்கியமானது விகிதம் 2 ஆக இருந்தால் அது மிகவும் நிலையானது விகிதம் 2 1 ஆக இருந்தால் அது 30 நிமிடங்களுக்கு நிலையானது மற்றும் விகிதம் 1 9 ஆக இருந்தால் அது 20 நிமிடங்களுக்கு மட்டுமே நிலையானது விகிதம் 1 8 ஆக இருந்தால் அது 5 நிமிடங்களுக்கு மட்டுமே நிலையானது எனவே எந்த நானோ துகள்களின் தொகுப்பு நெறிமுறையிலும் நீங்கள் விகிதத்தை சரியாக சிந்தித்து மேம்படுத்த வேண்டும் நிலையான நானோ துகள்களை தயாரிக்க இது மிகவும் முக்கியமானது நீங்கள் நானோ துகள்களை உருவாக்கிய பிறகு குணாதிசயத்தின் முதல் படி UV புலப்படும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆகும் UV புலப்படும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்றால் என்னவென்று உங்களில் பெரும்பாலோருக்குத் தெரியும் என்று நினைக்கிறேன் பெரும்பாலான ஆய்வகங்கள் இந்த UV புலப்படும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியைக் கொண்டிருக்கும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் 1 மில்லி ஒருங்கிணைந்த கரைசலை ஒரு குவார்ட்ஸ் குவெட்டிற்கு மாற்ற வேண்டும் மற்றும் UV புலப்படும் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் தீர்வை ஸ்கேன் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் 200 முதல் 800 என்எம் வரை ஸ்கேனிங்கைத் தொடங்கும்போது 400 என்எம் அலை நீளத்தில் λmax ஐப் பெறுவீர்கள் வழக்கமாக வெள்ளி நானோ துகள்கள் 400 nm வரம்பில் amax ஐக் கொடுக்கும் இந்த வகையான உச்சத்தை நாங்கள் பெற்றால் உங்களுக்கு வெள்ளி நானோ துகள்கள் கிடைத்தன என்பது உறுதி வெள்ளி நானோ துகள்களின் உச்சத்திலிருந்து நீங்கள் தோராயமாக அளவைக் கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் 395 nm இல் λmax ஐப் பெறுகிறீர்கள் என்றால் துகள் அளவு தோராயமாக 10 முதல் 14 nm ஆகும் நாம் 420 என் எம் வேகத்தில் உச்சத்தைப் பெற்றால் துகள் அளவு 35 முதல் 50 என் எம் மற்றும் உச்சத்தை 438 என் எம் எனில் பெற்றால் துகள் அளவு 60 முதல் 80 என் எம் ஆகும் அடுத்த கட்டம் ஒரு டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் நுண்ணோக்கியைப் பயன்படுத்தி பகுப்பாய்வு செய்யப்படுகிறது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் நுண்ணோக்கின் கீழ் நீங்கள் பார்க்கும்போது துகள்களின் அளவைக் காணலாம் நீங்கள் எந்த நுண்ணிய படத்தையும் எடுக்கும்போது நீங்கள் ஒரு அளவுகோலை சேர்க்க வேண்டும் அளவுகோலுடன் ஒப்பிடுவதன் மூலம் துகள்களின் அளவைக் காணலாம் எனவே அளவுகோலின் அடிப்படையில் நாம் எளிதாக மதிப்பிட்டு துகள் அளவைக் கணக்கிடுகிறோம் இப்போது நானோ தடி உருவாவதைப் பார்ப்போம் நீங்கள் ஒரு வெள்ளி உப்பைப் பயன்படுத்தி நானோ தண்டுகளை உருவாக்கும்போது இரண்டு சிகரங்கள் தோன்றும் UV புலப்படும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியின் கீழ் நானோ தண்டுகளைப் பார்க்கும்போது அது இரண்டு சிகரங்களைக் கொடுக்கும் ஒரு சிகரம் விதைக்கு ஒத்திருக்கிறது மற்றும் மீதமுள்ள அனைத்தும் வெவ்வேறு அளவிலான நானோ தண்டுகள் நானோ துகள்கள் ஒரு சிகரத்தைக் கொடுப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் நானோ தண்டுகள் இரண்டு சிகரங்களைக் கொடுக்கின்றன காரணம் என்ன நானோ தண்டுகள் இரண்டு சிகரங்களைக் கொடுக்கின்றன ஏனெனில் இது இரண்டு பரிமாணங்களைக் கொண்டுள்ளது நீளமான மற்றும் குறுக்கு ஒரு எளிய பரிசோதனையைப் பார்ப்போம் உங்கள் ஆய்வகத்தில் எளிய ரசாயனங்கள் மூலம் நானோ துகள்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் எனவே இதற்காக 1 மில்லி டீயோனைஸ் செய்யப்பட்ட தண்ணீரை 1 5 மில்லி மைக்ரோ சென்ட்ரிஃபியூஜ் குழாயில் பயன்படுத்த வேண்டும் மேலேயுள்ள குழாயில் 0 1M கொண்ட 1 67 வெள்ளி நைட்ரேட் கரைசலை சேர்ப்போம் புதிதாக தயாரிக்கப்பட்ட 2mg ml NaBH4 கரைசலில் 1 33 µl ஐ உடனடியாக சேர்ப்போம் சோடியம் போரோஹைட்ரைடு கரைசலை புதிதாக தயாரிக்க வேண்டும் பின்னர் மேலே உள்ள தீர்வுக்கு 90 µl எஸ் எஸ் கரைசலைச் சேர்க்கிறீர்கள் எஸ் தீர்வு நிலைப்படுத்தியாகும் இது உங்கள் வெள்ளி நானோ துகள்களை உறுதிப்படுத்தப் போகிறது பின்னர் நீங்கள் தீர்வுகளை தீவிரமாக கலக்க வேண்டும் நீங்கள் மஞ்சள் நிறத்தைக் கண்டால் வெள்ளி நானோ துகள்கள் உருவாகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் மற்றொரு 1 5 மில்லி குழாயில் நான் எந்த குறைக்கும் காரணியையும் சேர்க்கவில்லை அது ஒளியூடுருவுவதாகவும் இருக்கும் இந்த குழாயில் நானோ துகள்கள் உருவாகவில்லை இந்த குழாயிலிருந்து நான் 93 µl தண்ணீரை அகற்றப் போகிறேன் ஏனெனில் அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் 90µl SDS மற்றும் 1 67µl வெள்ளி நைட்ரேட் கரைசலையும் 1 33µl சோடியம் போரோஹைட்ரைடு கரைசலையும் சேர்க்க உள்ளோம் வெள்ளி நைட்ரேட் கரைசல் ஒளி உணர்திறன் கொண்டது எனவே நாம் அதை ஒரு அலுமினியத் தகடுடன் மறைக்க வேண்டும் நீங்கள் வெள்ளி நானோ துகள்களை உருவாக்கும்போது எப்போதும் கையுறைகள் மற்றும் லேப் கோட் அணியுங்கள் எனவே இரண்டு குழாய்களுக்கும் வெள்ளி நைட்ரேட் கரைசலைச் சேர்க்கிறேன் இப்போது நான் சோடியம் போரோஹைட்ரைடில் 1 மில்லி தண்ணீரை சேர்க்கப் போகிறேன் நான் முன்பு சொன்னது போல சோடியம் போரோஹைட்ரைடு புதியதாக தயாரிக்கப்பட வேண்டும் நாங்கள் 1 5 மில்லி குழாயில் 2 மில்லிகிராம் சோடியம் போரோஹைட்ரைடை எடுத்து அதில் 1 மில்லி தண்ணீரைச் சேர்த்து சோடியம் போரோஹைட்ரைட்டின் புதிய தீர்வை உருவாக்குவோம் இதை நன்கு கலக்கவும் இதனால் சோடியம் போரோஹைட்ரைடு முற்றிலும் கரைந்துவிடும் புதிதாக தயாரிக்கப்பட்ட இந்த சோடியம் போரோஹைட்ரைடில் 1 33µl ஐ ஒரு குழாயில் மட்டும் சேர்க்கவும் இரண்டு குழாய்களுக்கும் சேர்க்கவும் இப்போது நான் இரண்டு குழாய்களுக்கும் 90 µl எஸ் எஸ் கரைசலைச் சேர்க்கிறேன் நான் அதை தீவிரமாக கலக்கப் போகிறேன் இப்போது நீங்கள் மஞ்சள் நிறத்தின் உருவாக்கத்தை அவதானிக்கலாம் அதாவது நானோ துகள்கள் உருவாகின்றன குறைக்கும் காரணி இருந்த குழாய் என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் சேர்க்கப்பட்டவை வெள்ளி நானோ துகள்கள் உருவாவதைக் குறிக்கும் மஞ்சள் நிறமாகவும் குறைக்கும் காரணி சேர்க்கப்படாத குழாய் ஒளியூடுருவுவதாகவும் உள்ளது அதாவது நான் குறைக்கும் காரணி சேர்த்த கரைசலில் வெள்ளி நானோ துகள்கள் உருவாகின்றன மற்ற குழாய் குறைக்கும் காரணி இல்லாத இடத்தில் வெள்ளி நானோ துகள்கள் உருவாகவில்லை ஆய்வகத்தில் நானோ துகள்களை உருவாக்க இந்த பரிசோதனையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இறுதியாக சுருக்கமாக இந்த சொற்பொழிவில் இயந்திர அரைத்தல் என்றால் என்ன லேசர் உறிஞ்சுதல் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் எனவே இவை இரண்டு இயற்பியல் முறைகள் மற்றும் இந்த இயற்பியல் முறைகளைப் பயன்படுத்தி நானோ துகள்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதைக் கற்றுக்கொண்டோம் மெக்கானிக்கல் மில்லிங் ஒரு மேல் கீழ் அணுகுமுறை என்று நீங்கள் அறிந்தீர்கள் லேசர் உறிஞ்சுதல் ஒரு பச்சை முறை மற்றும் சூழல் நட்பு முறை ஏனெனில் இது நச்சு இரசாயனங்களை பயன்படுத்துவதில்லை வேதியியல் எதிர்வினை முறையால் நானோ துகள்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதையும் கற்றுக்கொண்டோம் வேதியியல் எதிர்வினை முறைக்கு உங்களுக்கு மூன்று முக்கியமான கூறுகள் தேவை இந்த முக்கியமான கூறுகள் யாவை உங்களுக்கு உலோக உப்பு குறைக்கும் காரணி மற்றும் கேப்பிங் காரணி அல்லது உறுதிப்படுத்தும் காரணி தேவை அணுக்கரு என்றால் என்ன வளர்ச்சி என்ன என்பதையும் கற்றுக்கொண்டோம் எனவே நியூக்ளியேஷன் என்பது கரைசலில் முதல் நானோ படிகங்களை உருவாக்குவது ஆகும் இது வளர்ச்சியைத் தொடர்ந்து தரும் உலோக நானோ துகள்கள் மற்றும் உலோக தண்டுகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஒரு எளிய பரிசோதனையின் மூலம் கிடைக்கக்கூடிய ரசாயனங்களைக் கொண்டு ஆய்வகத்தில் நானோ துகள்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் புரிந்துகொண்டோம் எனது சொற்பொழிவை இங்கே முடிக்கிறேன் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரஸ்யமான சொற்பொழிவில் உங்களைப் பார்ப்பேன்